8051 மைக்ரோகண்ட்ரோலர்தொடர்ச்சி PSW பதிவேட்டால் இந்த வங்கி தேர்வை நாம் கட்டுப்படுத்தலாம் இந்த செயலி நிலையை பின்னர் பதிவேட்டில் பாருங்கள் என்ன நடக்கிறது என்றால் 8051 ல் தனிப்பட்ட பிட் ஐ செட் ரீசெட் செய்யும் வழிமுறைகளைப் பெறலாம் மற்றும் வங்கித் தேர்வில் இந்த இரண்டு பிட்கள் 3 மற்றும் 2 இருக்கும் எனவே இந்த பிட்கள் 00 ஆக இருக்கும்போது இது வங்கி 0 ஐத் தேர்ந்தெடுக்கும் இந்த 2 பிட்கள் 01 ஆக இருப்பது வங்கி 1 ஐத் தேர்ந்தெடுக்கும் எனவே 10 வங்கி 2 ஐத் தேர்ந்தெடுக்கும் 11 வங்கி 3 ஐத் தேர்ந்தெடுக்கும் SETB PSW 0 2 போன்ற வழிமுறைகள் PSW 2 இன் பிட்டை செட் செய்யும் பின்னர் clearB PSW 0 3 என்று பயன்படுத்தினால் இந்த பிட்டை 0 ஆகவும் இந்த பிட்டை 1 ஆகவும் அமைத்து கொள்ளும் திறம்பட நாம் வங்கி 1 ஐத் தேர்ந்தெடுக்கலாம் இந்த PSW பிட் அமைப்புகளைப் பயன்படுத்தி வங்கிகளை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது வங்கிகளுக்கிடையே மாறுவதற்கும் பயன்படுத்தலாம் அடுத்து இந்த பிட் முகவரிக்குரிய நினைவக இடங்களைப் பார்ப்போம் 128 பிட் இருப்பிடங்கள் உள்ளன அவைகளைத் தனித்தனியாக அணுகலாம் அவற்றின் ப்பிஷிக்கல் நினைவக முகவரி 20 முதல் 2F ஆகும் எனவே 20 க்கு இருப்பிட முகவரி 00 வழங்கப்படுகிறது செட் பிட் 0 ஐப் பயன்படுத்தி இந்த பிட் எண் ஐ செட் செய்கிறோம் நீங்கள் SETB 0 போன்ற ஒன்றை எழுதினால் இந்த குறிப்பிட்ட பிட் 1 என அமைக்கப்படும் SETB 5 என்றால் இந்த குறிப்பிட்ட பிட் 1 ஆக அமைக்கப்படும் இந்த வழியில் 8051 அறிவுறுத்தலில் நாம் தனிப்பட்ட முறையில் பிட் களை அணுகலாம் அவற்றை பின்னர் விரிவாகப் பார்ப்போம் MOV C 1AH C என்பது கேரி கொடியை குறிக்கிறது இதிலிருந்து எண்ணினால் இந்த குறிப்பிட்ட இருப்பிட முகவரி 1A ஆக மாறுகிறது இந்த கேரி இந்த குறிப்பிட்ட பிட்டின் மதிப்பைப் பெறும் இந்த பிட் 0 என்று சொன்னால் கேரி க்கு 0 கிடைக்கும் இந்த பிட் 1 ஆக இருந்தால் கேரி க்கு 1 என்று கிடைக்கும் எனவே இந்த பாணியிலும் நீங்கள் இதை எழுதலாம் 2 என்பது நினைவக இடம் 23 மற்றும் பிட் எண் 2 ஆகும் எனவே பிட் எண் 2 நாம் அணுக விரும்புகிறோம் இது தனிப்பட்ட பிட்களை நாம் அணுகக்கூடிய மற்றொரு வழியாகும் பிட் முகவரிகள் 00 முதல் 7F வரை இயங்கி வருகின்றன மொத்தம் 128 இடங்களை பிட் முகவரிக்குரிய ஃபேஷனுக்கு நாம் பயன்படுத்தலாம் உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளில் பல இண்டர்பேஸ் களைப் போல அவைகள் பயனுள்ளதாக இருக்கும் டிஜிட்டல் உள்ளீட்டு வெளியீடுகள் உள்ளது அவைகள் ஒற்றை பிட் என்று கூறப்படலாம் அவற்றை இந்த இருப்பிடங்களுடன் மிக எளிதாக இணைக்க முடியும் சிறப்பு செயல்பாடு பதிவேடுகளை பார்ப்போம் பல சிறப்பு செயல்பாடு பதிவேடுகள் உள்ளன அதன் முகவரி 80 முதல் FFh வரை உள்ளது அவைகள் நேரடி முகவரிக்கு பயன்படுத்தப்படுகின்றன நமக்கு தகவல் பதிவேடுகள் மற்றும் கட்டுப்பாட்டு பதிவேடுகள் கிடைத்துள்ளன அவைகள் வெவ்வேறு சூழலில் கிடைத்துள்ளன 8051 ல் ஏற்கனவே டைமர் கவுண்டர்கள் கட்டப்பட்டுள்ளது பின்னர் சீரியல் போர்ட்கள் குறுக்கீடு பொறிமுறை களும் உள்ளன 8051 இன் சில மேம்பட்ட பதிப்பில் AD மாற்றிகள் மற்றும் DA மாற்றிகள் உடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன அந்த சாதனங்களைக் கட்டுப்படுத்துவதற்கும் அவற்றின் நிலையைச் சரிபார்ப்பதற்கும் சில கூடுதல் பதிவேடுகள் தேவைப்படுகின்றன கட்டுப்பாட்டு பதிவேடுகள் போன்ற சில கூடுதல் பதிவேடுகள் நமக்கு தேவை இது சிறப்பு செயல்பாடு பதிவேடுகள் ஆகும் பல கட்டுப்பாட்டு பதிவேடுகள் இருப்பதைக் காண்போம் இந்த விரிவுரை முழுவதும் இதுபோன்ற பல கட்டுப்பாட்டு பதிவேடுகள் குறிப்பிடப்படுவதையும் 30 முதல் 7F வரை இருப்பதையும் காண்போம் இது அடிப்படையில் RAM இடம் எனவே நீங்கள் சில தற்காலிக தகவலை அங்கே சேமித்து வைக்கலாம் ஸ்டாக் காகவும் பயன்படுத்தலாம் இவை அனைத்தையும் செய்ய முடியும் என்ன நடக்கிறது இது பிட் முகவரி இந்த 8051 இன் சிப் நினைவகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சுருக்கம் 00 உடன் தொடங்கினால் பதிவுசெய்யப்பட்ட வங்கிகளான 00 முதல் 1F வரை கிடைத்துள்ளன இது இயல்புநிலை பதிவு செய்யப்பட்ட வங்கி R0 முதல் R7 வரை பின்னர் வங்கி 1 வங்கி 2 மற்றும் வங்கி 3 0 முதல் 2f வரை இந்த பிட் முகவரிக்குரிய இடங்கள் கிடைத்துள்ளன பிட் எண்கள் 00 முதல் 7F வரை பிறகு 30 முதல் 7F வரை இருக்கிறது இது பொது நோக்கத்திற்கான RAM இது ஸ்க்ராட்ச்பேட் வகை ஆனால் அவை பிட் முகவரிக்குரியவை அல்ல அவை பைட் முகவரிக்கு மட்டுமே உள்ளன ஆனால் சில 8 பிட் மதிப்புகளைச் சேமிக்க அவற்றைப் பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் 80 விலிருந்துப் பார்த்தால் என்ன நடக்கிறது நமக்கு சிறப்பு செயல்பாட்டு பதிவேடுகள் கிடைத்துள்ளன சில சிறப்பு செயல்பாட்டு பதிவேடுகள் ஒவ்வொரு போர்ட்டைப் போன்றவை 8051 ல் P0 P1 P2 P3 போன்ற 4 போர்ட் கள் உள்ளது என்பதை நினைவில் கொண்டு P0 முகவரி 80 உடன் தொடர்புடையது பின்னர் P1 முகவரி 90 P2 A0 உடன் தொடர்புடையது மற்றும் P3 B0 உடன் தொடர்புடையது இந்த போர்ட் கள் கிடைத்துள்ளன அவைகள் நினைவக இடத்திலும் தொடர்புடையவை அறிவுறுத்தல்களின் போது போர்ட் 0 என்று சொல்லலாம் அல்லது நினைவக இருப்பிடம் 80 என்றும் சொல்லலாம் அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அதே போல் P1 அல்லது நினைவக இருப்பிடம் 90 என்று சொல்லலாம் இப்போது இந்த ஸ்டேக் சுட்டிக்காட்டி 81 என்னும் இருப்பிடத்தைக் குறிக்கிறது 82 DPL மற்றும் 83 DPH ஐக் குறிக்கிறது இது DPH DPL ஜோடி இது DPTR வெளிப்புற நினைவக அச்சுக்கு பதிவுசெய்கிறது மேலும் அவை பிட் முகவரியிடவில்லை இது 87 PECON பதிவு மின் கட்டுப்பாட்டுக்கானது எனவே இந்த PCON பிட்களை அமைப்பதன் மூலம் அந்த 8051 ஐ பவர் டவுன் பயன்முறையில் வைக்கலாம் நீங்கள் இந்த PCON பதிவேட்டை அங்கு பயன்படுத்தலாம் பின்னர் இந்த TCON என்பது மற்றொரு பதிவேடு டைமர் கண்ட்ரோல் டைமர் மற்றும் குறுக்கீடு கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பின்னர் TMOD டைமர் பயன்முறை கட்டுப்பாட்டுக்கு இவை அனைத்தும் வேறுபட்ட பதிவேடுகளாகும் பின்னர் இந்த TL0 TL1 TH0 TH1 டைமர்களுக்கானது இந்த TL0 மற்றும் TL1 டைமர் மதிப்பை டைமர் 0 இல் வைத்திருக்கும் TH0 மற்றும் TH1 ஆகியவை டைமர் மதிப்பை டைமர் 1 இல் வைத்திருக்கின்றன பின்னர் இந்த SCON பதிவு சீரியல் தகவல்தொடர்பு கட்டுப்பாட்டுக்கானது இந்த பிட் ற்கு என்ன அர்த்தம் இதனை தனிப்பட்ட பகுதிக்குச் செல்லும்போது பின்னர் பார்ப்போம் S பஃப் தொடர் தகவல்தொடர்புக்கானது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாவது கடத்த விரும்பினால் இந்த SCON சரியாக அமைத்த பின் அதை S பஃப்பில் நகலெடுக்க வேண்டும் நீங்கள் அதை S பஃப்பில் நகலெடுத்தால் டிரான்ஸ்மிட் பிட் TXD மற்றும் RXD கோடுகள் மூலம் எழுத்துக்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்படும் இது P2 குறுக்கீடு செயலாக்க பதிவேடு இது குறுக்கீடை இயக்கும் IP என்பது குறுக்கீடு முன்னுரிமை 8051 இல் வெவ்வேறு குறுக்கீடுகளின் முன்னுரிமைகளை நீங்கள் மாற்றலாம் இந்த 2 டைமர்கள் போன்ற பல குறுக்கீடுகள் உள்ளன அவைகள் சீரியல் டிரான்ஸ்மிஷனுக்கு இடையூறு கொடுக்கலாம் இது மற்றொரு குறுக்கீட்டை உருவாக்க முடியும் பின்னர் இந்த INT 0 மற்றும் INT 1 பின்களைப் பெற்றுள்ளோம் எனவே அவை குறுக்கீடுகளையும் உருவாக்கலாம் அந்த வகையில் பல குறுக்கீடுகளின் ஆதாரங்களை பெற்றுள்ளோம் இந்த குறுக்கீடு முன்னுரிமைகள் மாற்றியமைக்கப்படலாம் இயல்புநிலை முன்னுரிமை உள்ளது ஆனால் அதையும் மீறி நீங்கள் முன்னுரிமையை மாற்றியமைக்கலாம் பின்னர் இந்த PSW என்பது செயலி நிலை வார்த்தையாகும் இந்த D0 முதல் D7 வரை உள்ளவைகள் PSW பதிவேட்டிற்கு செல்லும்போது சில சிறப்பு அர்த்தங்களைப் பெற்றுள்ளன இது குவிப்பு ACC E0 முதல் E7 ஐப் பெற்றுள்ளது இவை முகவரிகள் இதை நீங்கள் எழுதலாம் இந்த மதிப்பை நீங்கள் 8 பிட் வடிவமாக அக்குமுலேட்டரில் பெறலாம் அல்லது தனிப்பட்ட பிட்களாகவும் அணுகலாம் நீங்கள் அந்த பிட் எண்ணைக் காண்கிறீர்கள் P0 இடம் 80 இல் உள்ளது அது குறிக்கும் பிட் எண்கள் 80 81 82 83 84 போன்றவை 87 வரை இருக்கும் அதன் பிறகு TCON பிட் முகவரிக்குரியது அது 88 வது இடத்தில் தொடங்குகிறது முகவரிக்குரியது பிட் திறனைப் பெற்றுள்ளன 80 வது இடத்தில் பிட் முகவரிக்குரியதைப் பெற்றுள்ளது பின்னர் 88 90 பின்னர் 98 பின்னர் A0 A8 B0 B8 C0 நிச்சயமாக இல்லை பின்னர் இந்த D0 கிடைத்துள்ளது B8 க்குப் பிறகு எதுவும் இல்லை என்பதை காண்கிறீர்கள் C0 போல B8 முதல் BF வரையும் எதுவும் இல்லை இது D0 முதல் D7 வரையிலும் பின்னர் E0 முதல் E7 வரையிலும் தொடங்குகிறது பிட் எண்கள் எல்லாமே ஸ்ம்மாக இருக்கும் இவை பைட் முகவரி மற்றும் இவை பிட் எண்கள் அவை பிட் முகவரிகள் இது சிறப்பு செயல்பாடு நினைவகம் நாம் அதனை மீண்டும் ஒரு முறை மதிப்பாய்வு செய்யலாம் இந்த 80 என்பது P0 க்கானது பின்னர் இந்த 90 P1 க்கானது பின்னர் B0 P3 க்கானது A0 என்பது P2 க்கானது அதேப் போல் இந்த SP 81 ஆகவும் DPL 82 ஆகவும் உள்ளது முன்பு இருந்த அதே வரைபடம் இங்கே மற்றொரு பாணியில் காட்டப்பட்டுள்ளது இது பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் செயலில் உள்ள வங்கி PSW RS1 மற்றும் RS0 பிட்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இவைகள் பதிவு வங்கி 1 ஐ தேர்ந்தெடுக்கும் மற்றும் பதிவு வங்கி 0 ஐ தேர்ந்தெடுக்கும் பிட்கள் எனவே இது குறுக்கீடு சேவை நடைமுறைகளில் சூழல் மாறுவதை அனுமதிக்கும் நீங்கள் சூழலை மிக வேகமாக மாற்றலாம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ISR பயன்படுத்தப் போகும் அனைத்து பதிவுகளையும் சேமிக்காமல் நீங்கள் வங்கிக்கு மாறலாம் மேலும் அனைத்து முக்கிய குறுக்கீடு சேவை நடைமுறைகளும் பதிவுசெய்யப்பட்ட வங்கி 2 ஐப் பயன்படுத்துகின்றன என்றும் முக்கிய வழக்கம் பதிவு செய்யப்பட்ட வங்கி 0 ஐப் பயன்படுத்தும் என்னும் கொள்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் எனவே அந்த வகையில் பதிவேடுகளை சேமிப்பதில் குழப்பம் இல்லை அது தேவையே இல்லை நீங்கள் பதிவுசெய்த வங்கியை மாற்றலாம் RS 1 மற்றும் RS 0 ஐ செட் செய்யவும் இது பிட் RS 0 மற்றும் இது பிட் RS 1 0 1 2 போன்றவை PSW பதிவு இது பிட் 0 1 2 3 போன்றவைகளாகும் இது PSW 3 மற்றும் PSW 4 முன்பு இது 2 மற்றும் 3 என்று சொன்னோம் ஆனால் அது உண்மையில் 3 மற்றும் 4 எனவே PSW 3 என்பது RS 0 பிட் மற்றும் PSW 4 என்பது RS 1 பிட் ஆகும் இந்த இரண்டு பிட்கள் 00 ஆகும் பின்னர் அதனை அணுகும் இது பதிவுசெய்யப்பட்ட வங்கி 0 ஐ செட் செய்யும் 2 தற்போதைய பதிவேடுகளை இதேபோல் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த 2 பிட்கள் 01 ஆகும் பின்னர் இது வங்கி 01 ஐப் பயன்படுத்தும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய முகவரிகள் 00 முதல் 07 வரை இருக்கும் நீங்கள் MOV A R3 போன்ற ஒரு அறிவுறுத்தலை எழுதுகிறீர்கள் என்றால் தற்போதைய நடப்பு வங்கியான பதிவு செய்யப்பட்ட வங்கி 0 அதாவது R3 போன்ற ஒரு இடத்தை அணுகும் இது உண்மையில் பதிவேட்டை அணுகுகிறது இந்த பதிவேடுகள் R1 உடன் தொடங்கும் பதிவேடுகள் R0 எண்ணுடன் தொடங்குகிறது நீங்கள் R3 என்று சொன்னால் அதனுடன் தொடர்புடைய எண் R3 ஆக இருக்கும் எனவே நினைவக இடம் 03 அது இங்கே பயன்படுத்தப்படும் அறிவுறுத்தலின்படி இது 3 என்னும் நினைவக இருப்பிடத்தின் அக்குமுலேட்டர் உள்ளடக்கத்திற்குள் வரும் மறுபுறம் நீங்கள் பதிவுசெய்த வங்கி 0 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் பதிவுசெய்யப்பட்ட வங்கி 4 ஐ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதே அறிவுறுத்தல்படி இது அக்குமுலேட்டர் நினைவக இடத்தின் உள்ளடக்கத்தைப் பெறும் அதாவது 1011 1213 இது13 நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தைப் பெறும் பதிவு செய்யப்பட்ட வங்கி தேர்வைப் பொறுத்தது என்பதை காணலாம் நீங்கள் இதை இப்படி செய்யலாம் MOV A R3 என்று எழுதுவதற்கு பதிலாக MOV A 3 என்று எழுதலாம் நீங்கள் A 3 என்று கூறும்போது பதிவு வங்கி கேள்விக்குறியாக இல்லை இந்த வழக்கில் இது இதனை மட்டுமே இயக்கும் நீங்கள் நகர்த்தல் அறிவுறுத்தலை எழுதும் போது பதிவுசெய்யப்பட்ட வங்கி தேர்வைப் பொறுத்து MOV A R3 என்று எழுதலாம் இந்த எடுத்துக்காட்டில் இது இருப்பிடம் 3 ஐ அணுகும் இருப்பினும் நீங்கள் MOV A 3 போன்ற அறிவுறுத்தலைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வங்கித் தேர்வு எதுவாக இருந்தாலும் இது நினைவக இருப்பிடம் 3ன் உள்ளடக்கத்தை A க்கு நகர்த்தும் இது பதிவுசெய்யப்பட்ட சுயாதீன வங்கியாகும் இந்த வழியில் இந்த பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் அதை தவிர இந்த P ஐ பேரிட்டி பிட்டாக பெற்றுள்ளோம் இது ஒவ்வொரு அறிவுறுத்தல் சுழற்சியையும் வன்பொருள் மூலம் செட் அல்லது ரீசெட் செய்கிறது இது அக்குமுலேட்டரில் எத்தனை ஆட் 1 அல்லது ஈவன் 1 என்பதைத் தெரிவிக்கும் இது சமநிலை சோதனைக்கு பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் இது பயனர் சில மதிப்புகளை வைக்கக்கூடிய கொடி இதுவும் பிட் முகவரிக்குரியது ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை எனவே நீங்கள் அதை உங்கள் சொந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம் அதை 1 பிட் இருப்பிடமாகப் பயன்படுத்தலாம் இந்த OV என்பது வழிதல் கொடி பின்னர் இது RS 0 மற்றும் 1 அவைகள் பதிவுசெய்யப்பட்ட வங்கி தேர்வு F0 க்கானவை இது பயனருக்கு பொது நோக்கத்திற்காக கிடைக்கிறது எனவே நீங்கள் அதை உங்கள் சொந்த நோக்கத்திற்காகப் பயன்படுத்தலாம் அதன் பெயர் F0 பின்னர் இந்த ac துணைச் செயற்பாடு கூட்டல் அல்லது கழித்தல் செயல்பாடு என்று நீங்கள் சொல்லும் போது துணையை எடுத்துச் செல்கிறது எனவே பிட் எண் 3 இலிருந்து பிட் எண் 4 ஐ நோக்கி ஒரு கேரி உருவாக்கப்பட்டால் இந்த துணை கேரி அமைக்கப்படும் கேரி கொடி CY ஆகும் ஒட்டுமொத்த 8 பிட் கூட்டல் அல்லது கழித்தல் வகையாக செயல்பட்டு ஒரு கேரியை உருவாக்கினால் இந்த கேரி கொடி அமைக்கப்படும் இது PSW பதிவேடு இப்போது 8051 உள்ள பிற பதிவேடுகளைப் பார்ப்போம் இது A அல்லது அக்குமுலேட்டர் இது நம்மிடம் உள்ள மிக முக்கியமான பதிவேடு மேலும் எண்கணித தர்க்க செயல்பாடுகள் அனைத்தும் இந்த A பதிவேட்டை மூலமாகவும் இலக்காகவும் பயன்படுத்துகின்றன எனவே ADD A B என்று சொல்வது போன்ற ஒரு அறிவுறுத்தலை பார்ப்போம் இதில் A மற்றும் B பதிவேடுகளின் உள்ளடக்கம் கூட்டப்பட்டு அதன் மதிப்பை A பதிவேட்டில் சேமிக்கப்படும் ADD B B என்று சொல்வது போன்ற எந்த அறிவுறுத்தலும் இல்லை எனவே அனைத்து அறிவுறுத்தல்களும் முதல் இயக்கமாக A ஐக் கொண்டிருக்கும் இப்போது நாம் இதை ஏன் தனித்தனியாக குறிப்பிடுகிறோம் என்று தெரிகிறது ADD A என்பது உண்மையில் நீங்கள் சொல்லக்கூடிய முழு நிமோனிக் ஆகும் எனவே பெரும்பாலான அறிவுறுத்தல்களில் நாம் A ஐத் தனித்தனியாக குறிப்பிடுகிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அது மனித புரிதலுக்கு மட்டுமே இயந்திரத்தைப் பொருத்தவரை நீங்கள் சொல்வதற்கு எதுவுமில்லை ADD க்குப் பிறகு எதுவும் இல்லை வேறு எந்த பதிவேட்டின் பெயரையும் கொண்டிருக்க முடியாது எனவே இந்த வழியில் இந்த அக்குமுலேட்டர் மிக முக்கியமான பதிவேடுகளில் ஒன்றாகும் பின்னர் இந்த B பதிவேட்டை நாம் பெற்றுள்ளோம் இது மற்றொரு மிக முக்கியமான பதிவேடாகும் PSW என்ற நிரல் நிலை சொல் SP என்ற ஸ்டேக் சுட்டிக்காட்டி பின்னர் இந்த நிரல் கவுண்டரையும் பெற்றுள்ளோம் மற்றும் ஒரு DPTR அல்லது தரவு சுட்டிக்காட்டி உள்ளது DPTR நிரல் கவுண்டர் வழியாக நிரல் நினைவக அச்சுக்கும் தரவு நினைவக அணுகல் இந்த தரவு சுட்டிக்காட்டி மூலம் வெளிப்புற நினைவக அச்சுக்கும் செல்லும் இது DPTR ஐப் உள் நினைவக அணுகலுக்காக பயன்படுத்தும் மேலும் நிரல் கவுண்டர் அல்லது சில முகவரியையும் பயன்படுத்தும் ஆனால் வெளிப்புற நினைவக அச்சு மற்றும் வெளிப்புற தரவு நினைவக அச்சுக்கு DPTR பதிவேட்டைப் பயன்படுத்தும் இதை தவிர இந்த சிறப்பு செயல்பாட்டு நினைவக பதிவேட்டை ஒரு நினைவக இடைமுகத்தின் மூலம் பெற்றுள்ளோம் இது முகவரி ஜெனரேட்டர் முகவரித் தரவு பின்னர் கட்டுப்படுத்தும் வரிகள் உள்ளன இவைகள் உண்மையில் சிப்பிற்கு உள்ளே வைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் இந்த பக்கத்தில் நான் சில மெமரி சிப்பையும் சில நினைவகத்தையும் இணைப்பேன் மேலும் அந்த நினைவகமும் உள்ளேயே இருக்கும் அது இங்கே காட்டப்படவில்லை வெளிப்படையாக அது எப்படியும் இங்கே தான் இருக்கும் அடுத்ததாக நம்மிடம் உள்ள பதிவேடுகளை சுருக்கமாகக் கூறுவது இது போன்றது இது A B பதிவுகள் மற்றும் R0 முதல் R7 வரை பதிவேடுகள் கிடைத்துள்ளன இவை அனைத்தும் 8 பிட் பதிவேடுகள் மற்றும் முக்கியமான 16 பிட் பதிவேடுகளாக DPTR மற்றும் PC போன்றவைகள் இருக்கும் DPTR என்பது இரண்டு 8 பிட் பதிவேடுகளாக DPH மற்றும் DPL ஐக் கருதலாம் மேலும் இந்த PC 16 பிட் பதிவாகும் 8051 இன் அசெம்பளி மொழி வழிமுறைகளை நோக்கிச் செல்வோம் தரவு பரிமாற்ற வழிமுறைகள் தரவு அணுகக்கூடிய முகவரி முறைகள் பின்னர் எண்கணிதம் மற்றும் தர்க்க செயல்பாடு போன்ற தரவு செயலாக்க வழிமுறைகள் என பல்வேறு கோணங்களில் அவற்றைக் காணலாம் JUMP மற்றும் CALL போன்ற சில நிரல் ஓட்ட அறிவுறுத்தல்கள் இருக்கிறது இது நிரல் ஓட்டத்தின் தனிப்பட்ட செயல்பாட்டின் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் முதல் வகை தரவு பரிமாற்ற வழிமுறை ஒரு வழிமுறை move இலக்கு கமா மூலம் போன்றிருக்கும் இலக்கு மூலத்தின் மதிப்பைப் பெறுகிறது பின்னர் PUSH பைட் மற்றும் POP பைட்டுகள் போன்ற அடுக்கு வழிமுறைகளைப் பெற்றுள்ளோம் ஸ்டேக் சுட்டிக்காட்டி பைட்டை ஸ்டேக்கில் நகர்த்தி அது அதிகரிக்கும் POP பைட் டானது ஸ்டேக்கிலிருந்து பைட்டுக்கு நகர்த்தும் பின்னர் அது ஸ்டாக் சுட்டிக்காட்டி ஐ அதிகரிக்கும் இது போன்று சேவையகம் இருக்கும் எனவே move இலக்கு கமா மூலம் MOV A R1 போன்ற வழிமுறையைக் கொண்டிருக்கலாம் R1 மதிப்பு A க்கு நகர்த்தப்படுகிறது பின்னர் move A கமா 3 இருக்கும் இது நினைவக இருப்பிடம் 3 ன் உள்ளடக்கத்தை A க்கு நகர்த்தும் இது எப்போதும் உள் நினைவகத்துடன் இருக்கும் இது வெளிப்புற நினைவகத்தை அணுகாது அவை அனைத்தும் உள் நினைவகத்துடன் உள்ளன பின்னர் அடுக்கு வழிமுறைகள் அடுக்கு வழிமுறைகள் இது போன்றவை நீங்கள் புஷ் 5 போன்ற வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் நினைவக இருப்பிடம் 5 இன் உள்ளடக்கத்தை அடுக்கிற்குத் தள்ளப்படும் இது அடுக்கி ற்கு செல்லும் இந்த நினைவக இருப்பிடம் 5 என்பது உண்மையில் பதிவேடு R5 உடன் ஒத்திருக்கும் எனவே இது பதிவு வங்கி 0 க்கு கொடுக்கும் இது பதிவேடு R5 ஆகும் நீங்கள் பதிவுசெய்த வங்கி 0 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் எனில் பதிவேடு R5 இன் உள்ளடக்கத்தை இது அடுக்கில் சேமிக்கும் எனவே நீங்கள் வேறு பிற பதிவு செய்யப்பட்ட வங்கி ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதன்படி இந்த எண்ணை மாற்றியமைக்க வேண்டும் ஆனால் PUSH R5 என எழுத முடியாது அது சாத்தியமில்லை எனவே பைட் முகவரியை நாம் நேரடியாகச் சொல்ல வேண்டும் பின்னர் ஒரு பரிமாற்ற அறிவுறுத்தல் உள்ளது சில பைட்டுகளுடன் அக்குமுலேட்டரை பரிமாறிக்கொள்ள இதைப் பயன்படுத்தலாம் XCHG A பைட் இது அக்குமுலேட்டர் மற்றும் பைட் ஐ பரிமாறிக்கொள்ளும் மற்றும் XCHD இது அக்குமுலேட்டர் மற்றும் பைட்டின் நிபில்களை பரிமாறிக்கொள்ளும் சில உதாரணங்களைக் காண்போம் move a கமா 0 A ஐ வைக்கும் போதெல்லாம் பெரும்பாலான அசெம்பிளர்கள் அதை உடனடி மதிப்பாக எடுத்துக்கொள்ளும் நீங்கள் இந்த ஹாஷை வைக்கவில்லை என்றால் இதன் பொருள் என்னவென்றால் நினைவக இருப்பிடம் 0 ன் உள்ளடக்கம் A பதிவேட்டில் வந்தடையும் ஆனால் நீங்கள் இந்த ஹாஷ் பயன்படுத்தினால் இது நினைவகம் எனக்கருதி உடனடி மதிப்பு 0 பதிவேட்டில் வந்தடையும் பிறகு MOV R411hex 11 hex என்பது பதிவேடு R4ல் வைக்கப்படும் MOV B11 என்பது டெசிமல் 11 ஐ B பதிவேட்டில் வைக்கும் இந்த குறியீட்டை பெரும்பாலான அசெம்பளர்கள் பின்பற்றும் 8 என்னும் எண்ணிற்கு பின்னால் ஹெக்ஸ் என்று இருந்தால் அதை ஹெக்ஸாடெசிமல் எண்ணாக எடுத்துக்கொள்ளும் ஒரு எண்ணிற்கு பின்னால் எதுவும் எழுதவில்லை என்றால் அதை டெசிமல் எண்ணாக எடுத்துக்கொள்ளும் நீங்கள் அந்த DPTR ஐ தொடங்கலாம் move DPTR 7521hex என்றால் 75 அந்த DPH பதிவேட்டிற்கும் 21 DPL பதிவேட்டிற்கும் செல்லும் இதன் விளைவாக இந்த DPTR ன் மதிப்பு 7521 ஆகும் இது A 0 ஐப் பெறுகிறது இங்கே R4 11 hex முறையைப் பெறுகிறது இந்த விஷயத்தில் இது 11 என்னும் டெசிமல் எண்ணைக் குறிக்கிறது இந்த விஷயத்தில் DPTR 7521 hex ஐப் பெறுகிறது move DPTR கமா ஹாஷ் தரவு என இருந்தால் தரவை DPTR நகர்த்துங்கள் இது DB இதை மீண்டும் பல அசெம்பிளர்களில் பயன்படுத்தப்படுகிறது சில இடங்களில் நிலையான தரவை வரையறுக்கலாம் இது ORG அறிக்கை ORG அறிக்கைகள் என்றால் அசெம்பிளர் தொடங்கும் நிரலைக் கூட்டும் அந்த முகவரியிலிருந்து இது அடுத்த நிரல்ம் அடுத்த அறிவுறுத்தல் அல்லது தரவு எதுவாக இருக்கும் என்று அசெம்பிளரிடம் சொல்கிறது இது இந்த குறிப்பிட்ட முகவரியிலிருந்து வைக்கப்படும் இது நினைவகம் என்றால் நினைவக இருப்பிடம் 200 முதல் தொடங்கும் இந்த நிலையில் இருந்து அதன் மதிப்பை அங்கு வைக்கும் இது 201 ஆக இருந்தால் N அங்கு செல்லும் 202D அங்கு செல்லும் இந்த வழியில் தனிப்பட்ட எழுத்துக்கள் முடிந்துவிடும் எண்கள் சேமிக்கப்படும் DB என்பது பைட்டை வரையறுக்கிறது இது தரவு DB இது my data DB India இது 5 பைட் இடத்தை வரையறுக்கும் மேலும் அந்த 5 பைட் இடத்தில் அது 200 மதிப்பை எழுதும் MOV DPTR mydata என்று நீங்கள் கூறும்போது முகவரியில் எதுவாக இருந்தாலும் அதாவது 200 என்று இருந்தால் 200 மை டேட்டா க்கு வரும் DPTR 7521 h இது move DPL 21H மற்றும் move DPH hash 75 H ஆகியவற்றைப் போல் நகர்த்தலாம் இங்கே A h இருக்க வேண்டும் அந்த வழியில் நாம் இதைச் செய்ய முடியும் மேலும் இதைச் செய்வதற்கான மற்றொரு வழி என்று இதைச் சொல்லுங்கள் இது EQU 30 நகர்வு அறிவுறுத்தலின் மற்றொரு வழியாகும் EQU என்பது மற்றொரு அசெம்பிளர் உத்தரவு இதில் ஒரு நிலையான எண்ணிக்கையை நான் வரையறுக்கிறேன் அதன் மதிப்பு 30 மற்றும் MOV R4 count இது அறிவுறுத்தல் MOV R4 30 அறிவுறுத்தலைப் போன்றது இது EQ மற்றொரு அசெம்பிளர் உத்தரவு ஆகும் இது மீதமுள்ள நிரலில் கான்ஸ்டண்ட் ஐ எழுதுவதற்கு இந்த குறியீட்டை இந்த பெயர் எண்ணிக்கையை நிரலைக் கூட்டும் போது அல்லது நிரலுக்கான இயந்திரக் குறியீட்டை உருவாக்கும் போது பயன்படுத்தலாம் எங்கு இந்த பெயர் எண்ணைக் கண்டோம் அது அங்குள்ள 30 என்னும் மதிப்பால் மாற்றயமைக்கப்படும் இது இயக்கத்தைச் செய்வதற்கான மற்றொரு வழியாகும் மேலும் இது DPTR ஐ துவக்கக்கூடிய மற்றொரு வழியாகும் எனவே வெளிப்புற நினைவகத்திற்காக இந்த முகவரியை DPTR சுட்டிக்காட்ட வேண்டுமானால் சிலவற்றை நாம் கொண்டிருக்கலாம் இது 200 இந்த முகவரியை சுட்டிக்காட்ட வேண்டும் இதை இந்த பாணியில் செய்ய வேண்டும் இந்த எண்ணை இந்த கான்ஸ்டண்ட் இந்தியாவை முதலில் வரையறுத்து மை டேட்டா என்னும் பெயரில் பெற வேண்டும் பிறகு ஹாஷ் மை டேட்டா என்று எழுதும் போது இது அடிப்படையில் மை டேட்டா வின் மதிப்பு மற்றும் மை டேட்டா வின் மதிப்பு தரவு தொடங்கும் இடத்திலிருக்கும் முகவரி எனவே இந்த வழியில் இந்த DPTR 200 என்னும் மதிப்பை இங்குப் பெறும்